காப்புரிமைக்கு யார் விண்ணப்பிக்க முடியும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிப்பை உருவாக்கியவர் அவர் காப்புரிமைக்கு விண்ணப்பிக்கத் தகுதி உடையவர் சட்டம் உண்மையான மற்றும் கண்டுபிடிப்பின் முதல் கண்டுபிடிப்பாளர் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது இது இயற்கையான நபராக இருக்கலாம் ஒரு தனி நபராகவோ அல்லது ஒரு குழுவினராகவோ இருக்கலாம் வெவ்வேறு இடங்களில் இருந்துகொண்டு ஒரு குழுவாகவேலை செய்து ஒரு படைப்பை உருவாக்குபவர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவரும் ஒன்றாகக் கண்டுபிடிப்பாளராகக் காட்டப்படுகிறார்கள் எனவே காப்புரிமை விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படும் போது கண்டுபிடிப்பாளர்கள் ஆக அவர்களின் பெயர்கள் உள்ளன இப்போது ஒரு உண்மையான மற்றும் முதல் கண்டுபிடிப்பாளர் காப்புரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீட்டாளர் காப்புரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவே முதல் மற்றும் உண்மையான கண்டுபிடிப்பாளர் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கலாம் அவர் இன்னொரு நபருக்கு அதை ஒதுக்கலாம் கண்டுபிடிப்பை எடுத்து அதைத் தாக்கல் செய்து காப்புரிமை அலுவலகத்தில் வழக்கு தொடுக்கும் ஒரு நபராக இப்போது நீங்கள் ஒதுக்கீட்டாளரைப் புரிந்து கொள்வீர்கள் பெரும்பாலான சமயங்களில் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு என்று வைத்துக்கொள்வோம் அதில் வேலை செய்யும் ஊழியர்கள் கண்டுபிடிப்புக்குச் சொந்தக்காரர்கள் ஆக இருப்பதில்லை பணியமர்த்தல் விதிமுறைகளின்படி கண்டுபிடிப்பு என்பது நிறுவனத்திற்கே சொந்தமாக இருக்கும் எனவே ஒரு ஊழியர் ஒரு கண்டுபிடிப்புடன் வரும்போது அந்த ஊழியரின் பெயர் கண்டுபிடிப்பாளரின் பெயராகக் குறிப்பிடப்படுகிறது அதேசமயம் விண்ணப்பதாரர் நிறுவனம் ஆகவே இருப்பார்அதாவது அந்தக் கண்டுபிடிப்பாளர் வேலை செய்யும் நிறுவனம் எனவே காப்புரிமையைப் பொறுத்த வரையில் மக்கள் இரண்டு விதமான உடைமைகள் ஆக்கும் முறையைக் கையாளுகிறார்கள் ஒன்று நீங்கள் கண்டுபிடிப்பாளர் ஆக இருப்பது மற்றொன்று விண்ணப்பதாரர் ஆக இருப்பது அதாவது காப்புரிமையைத் தாக்கல் செய்து காப்புரிமை வழங்கப்படுவதற்குத் தேவையான அனைத்து செலவுகளையும் செய்து பின்பு காப்புரிமை பெற்ற பின்பு அதற்குச் சொந்தக்காரராக இருந்து ஒவ்வொரு முறையும் அதைப் புதுப்பித்து அதை உயிர்ப்புடன் வைத்திருப்பது போன்ற வேலைகளைச் செய்பவர் எனவே இவர்தான் விண்ணப்பதாரர் ஒரு சமயம் கண்டுபிடிப்பாளர் விண்ணப்பதாரர் ஆகவும் இருக்கும் பட்சத்தில் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கண்டுபிடிப்பாளர் விண்ணப்பதாரர் இருவரும் ஒன்று என்று ஆகிவிடுகிறது கண்டுபிடிப்பாளர் விண்ணப்பதாரர் ஆக இல்லாத சந்தர்ப்பங்களில் ஒதுக்கீடு செய்தல் தேவையாய் இருக்கிறது ஒதுக்கீடு செய்தல் அசைன்மென்ட் என்பது ஒரு கண்டுபிடிப்பை ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு சட்டபூர்வமாக மாற்றுவதற்கான ஒரு வழி கண்டுபிடிப்பின் உரிமையானது வேறொரு நபர் அல்லது நிறுவனத்திற்கு மாற்றப்படுகிறது ஒரு நிறுவனத்தில் பணியாட்கள் பணி அமர்த்தப்படும் போது பணியமர்த்தல் விதிமுறைகள் பொதுவாக அவர்களது பணிக்காலத்தில் அவர்களது வேலையைச் சார்ந்து உருவாக்கப்படும் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் நிறுவனத்தின் முதலாளிக்குச் சொந்தம் என்று கூறுகின்றன எனவே ஒதுக்கீடு என்பது ஒரு பணி ஒப்பந்தத்தின் மூலமாக இருக்கலாம் அல்லதுஒதுக்கீடு பற்றிய குறிப்பிட்ட ஆவணமாக இருக்கலாம் இது சட்டத்தில் உரிமைக்கான ஆதாரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு விண்ணப்பதாரர் ஆக வேண்டுமானால் நீங்கள் எந்த ஆதாரத்தின் பெயரில் விண்ணப்பதாரர் என்னும் நிலையைக் கோருகிறீர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் நீங்கள் கண்டுபிடிப்பாளராக இருந்தால் உரிமைக்கான ஆதாரம் தேவையில்லை ஏனென்றால் கண்டுபிடிப்பாளர் தான் கண்டுபிடிப்பைச் செய்தவர் நீங்கள் கண்டுபிடிப்பாளர் இல்லை என்றால் உங்களுக்குச் சரியான சான்று தேவை உரிமைச் சான்று என்பது கண்டுபிடிப்பாளர் ஒருவருக்குத் தன் கண்டுபிடிப்பை ஒதுக்கீடு செய்து கொடுத்த ஒரு ஒதுக்கீட்டு ஆவணமாகவும் இருக்கலாம் எனவே ஒரு விண்ணப்பதாரர் உண்மையான அல்லது முதல் கண்டுபிடிப்பாளராக இருக்கலாம் அல்லது ஒதுக்கீடு பெற்றவராக இருக்கலாம் மேலும் அவர் உண்மையான மற்றும் முதல் கண்டுபிடிப்பாளர் அல்லது ஒதுக்கீடு செய்யப்பட்டவரின் சட்டப் பிரதிநிதியாகவும் இருக்கலாம் எனவே முதலில் இருப்பவர் உண்மையான மற்றும் முதல் கண்டுபிடிப்பாளர் அவரால் காப்புரிமைக்கு விண்ணப்பிக்க இயலும் ஒருவேளை உண்மையான மற்றும் முதல் கண்டுபிடிப்பாளர் விண்ணப்பதாரர் ஆக இல்லாத பட்சத்தில் அவரால் யாருக்குக் கண்டுபிடிப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அவர் விண்ணப்பதாரர் ஆகிறார் அதன்பின் ஒரு மூன்றாவது வகை உள்ளது முதல் மற்றும் உண்மையான கண்டுபிடிப்பாளர் ஆகவோ அல்லது ஒதுக்கீடு பெற்றவராகவோ இருந்து இறந்துபோன ஒருவரின் சட்டப்பூர்வ பிரதிநிதி தற்போது இந்த மூன்று வகைகளும் யார் காப்புரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் என்பதைப்பற்றிப் பேசுகின்றன ஒரு நபர் எந்தத் திறனில் விண்ணப்பிக்க முடியும் காப்புரிமையைத் தாக்கல் செய்வதற்கும் வழக்குத் தொடுப்பதற்கும் உங்களுக்குக் காப்புரிமை முகவர் என்று அழைக்கப்படும் ஒரு நிபுணர் தேவை காப்புரிமை முகவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்னணி பட்டம் பெற்றவர்கள் மற்றும் மத்திய அரசு நடத்தும் காப்புரிமை முகவர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இப்போது காப்புரிமை முகவர் தேர்வு காப்புரிமைச் சட்டத்தில் தேர்ச்சியைச் சோதிக்கிறது மேலும் இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரைவுகளை உருவாக்கிக் காப்புரிமை அலுவலகத்தில் காப்புரிமையைத் தாக்கல் செய்யலாம் என்பதையும் இது உறுதி செய்கிறது எனவே காப்புரிமைகளை உருவாக்கித் தாக்கல் செய்ய மற்றும் ஒரு விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் தொடர்பாக காப்புரிமை அலுவலகம் எழுப்பிய ஆட்சேபணைகளுக்குப் பதிலளிக்க நீங்கள் ஒரு காப்புரிமை முகவராக பதிவுபெற்ற முகவராக இருக்க வேண்டும் காப்புரிமை அலுவலகம் ஆனது காப்புரிமை முகவர் என்னும் ஒருபதவியை வைத்திருக்கிறது தேர்வில் தேர்ச்சி பெற்று மேலும் பதிவைப் புதுப்பித்து வைத்துள்ளவர்களுக்கு என காப்புரிமை அலுவலகத்தில் இந்தப் பதவி வைக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதார ரால் காப்புரிமை அலுவலகத்தோடு நேரடியாகத் தொடர்பு கொள்ள முடியாது என்பது இல்லை ஆனால் விரும்பத் தக்க வழி காப்புரிமை முகவர் வழியாகும் ஒரு காப்புரிமை முகவரை அமர்த்துவதற்கு நீங்கள் அங்கீகாரத்தைத் தாக்கல் செய்ய வேண்டும் உங்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு காப்புரிமை முகவரை அங்கீகரிக்கக் கூடிய ஒரு குறிப்பிட்ட படிவம் உள்ளது நீங்கள் ஒரு நீதி மன்றத்தின் முன் வழக்குத் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை உங்கள் சார்பாக ஈடுபடுத்த வேண்டும் ஒரு வக்காலத்துத் தாக்கல் செய்வதன் மூலம் அதை செய்கிறீர்கள் இதேபோல் இங்கே நீங்கள் செய்கிறீர்கள் அதற்கு நீங்கள் முகவருக்கு ஒரு வழக்கறிஞரின் அதிகாரத்தைக் கொடுக்கலாம் அல்லது உங்களிடம் படிவம் 26 உள்ளது இது ஒரு காப்புரிமை முகவரை அமர்த்துவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது காப்புரிமை முகவர் ஆனவர் கண்டுபிடிப்பாளர் அல்லது விண்ணப்பதாரருக்கும் காப்புரிமை அலுவலகத்திற்கும் தொடர்புப் புள்ளியாகச் செயல்படுகிறார் மேலும் காப்புரிமை குறித்து மேலும் ஒரு விதி உள்ளது அதாவது கண்டுபிடிப்பின் உரிமையாளர் யாராக இருந்தாலும் கண்டுபிடித்தவரின் பெயரை அவசியம் குறிப்பிட வேண்டும் என்பது தான் அது ஒரு கண்டுபிடிப்பாளருக்கும் ஒரு விண்ணப்பதாரருக்கும் உள்ள வேறுபாட்டைத் தெளிவுபடுத்துவதற்கு இந்த விதிமுறை உதவுகிறது ஒரு கண்டுபிடிப்பாளராக காப்புரிமையில் உங்கள் பெயர் குறிப்பிடப்படுவதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு கண்டுபிடிப்பு உங்களுக்குச் சொந்தமானதா என்பதைப் பொருட்படுத்தாமல் கண்டுபிடிப்பாளர் என்ற முறையிலேயே உங்கள் பெயர் குறிப்பிடப்படும் அதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஒரு நிறுவனத்தில் ஒரு ஊழியர் ஒரு கண்டுபிடிப்புடன் வருகிறார் என்று வைத்துக்கொண்டால் கண்டுபிடிப்பு நிறுவனம் முதலாளிக்குச் சொந்தமானது என்பதால் முதலாளி விண்ணப்பதாரர் ஆகிக் காப்புரிமையைத் தாக்கல் செய்து மானியம் பெறுகிறார் இப்போது கண்டுபிடிப்பில் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு வணிக ஆதாயமும் முதலாளியால் அனுபவிக்கப் படுகிறது ஊழியருக்கு லாபத்தில் ஒரு பங்கு வழங்கப்படவில்லை ஏனென்றால் ஊழியர் செய்த வேலைக்கான ஊதியம் அவருக்குக் கொடுக்கப்பட்டது இந்தக் கண்டுபிடிப்பைக் கொண்டுவருவதற்கான ஊதியத்தை வேலைவாய்ப்பு விதிமுறைகள் ஏற்கனவே உள்ளடக்கியுள்ளன இப்போது இந்தக் கண்டுபிடிப்பில் இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு நன்மையும் முதலாளியால் மட்டுமே அனுபவிக்கப்படும் என்ற உண்மையைப் பொருட்படுத்தாமல் முதலாளி பணியாளரைக் கண்டுபிடிப்பாளராக காட்ட வேண்டும் எனவே ஒரு கண்டுபிடிப்பாளராகக் குறிப்பிடுவதற்கான உரிமை கண்டுபிடிப்பைக் கொண்டு வந்த நபர் அனுபவிக்கும் உரிமை எனவே கண்டுபிடிப்பாளராகக் குறிப்பிடப்படும் உரிமையை ஒரு கண்டுபிடிப்பாளரிடமிருந்து யாராலும் பறிக்க இயலாது ஆனால் ஒரு கண்டுபிடிப்பாளராக குறிப்பிடப்பட உங்களுக்கு உரிமை இருப்பதால் கண்டுபிடிப்பு உங்களுக்குச் சொந்தமானது என்று அர்த்தமல்ல எனவே ஒரு கண்டுபிடிப்பில் ஒரு கண்டுபிடிப்பாளர் தனது உரிமையை யாருக்கு ஒதுக்கீடு செய்தாலும் அவருக்குத் தன்னைக் கண்டுபிடிப்பாளராக குறிப்பிட்டுக் கொள்ள உரிமை உண்டு எனவே இது ஒரு எழுத்தாளரின் தார்மீக உரிமையை ஒத்ததாகும் ஒரு எழுத்தாளர் புத்தகத்தை இன்னொருவரிடம் ஒதுக்கீடு செய்திருக்கலாம் பதிப்பிக்கும் பணி ஒரு வெளியீட்டாளரிடம் வழங்கப்படலாம் மேலும் வெளியீட்டாளர் புத்தகத்தை சொந்தமாக வைத்திருக்கலாம் அதன் பல நகல்களை உருவாக்க அவருக்கு உரிமை உண்டு மேலும் பதிப்புரிமை பதிப்பாளரின் பெயரிலும் இருக்கும் ஆனால் இந்த பதிப்புரிமையைப் பொருட்படுத்தாமல் படைப்பின் ஆசிரியராகக் குறிப்பிடப்பட ஆசிரியருக்கு உரிமை உண்டு எனவே இதை எழுத்தாளரின் தார்மீக உரிமை என்று அழைக்கிறோம் இதே போல் கண்டுபிடிப்புகளைப் பொருத்தவரை கண்டுபிடிப்பாளர் தன்னைக் கண்டுபிடிப்பாளராகக் குறிப்பிட்டுக் கொள்ள விதி முறை அனுமதிக்கிறது